முன்னதாக ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கான முக்கிய தேவைகளைப் பார்த்தோம் பின்னர் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அந்த அம்சங்களை ஆதரிக்காத காரணங்கள் குறித்தும் இந்த அம்சங்களை ஆதரிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் விவாதித்தோம் இந்த நோக்கத்துடன் நாம் யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை பிரித்து படித்து அது சில விஷயங்களைச் செய்வதற்கான காரணங்களையும் மேலும் அதை மேம்படுத்துவதை பற்றியும் விவாதிப்போம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக யூனிக்ஸ்சை பயன்படுத்துவதற்கு கடைசி லெக்சரில் விவாதிக்கப்பட்ட ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்க்குத் தேவைப்படும் அனைத்து அம்சங்களுக்கும் ஆதரவளிக்க வேண்டும் ஆனால் இவற்றை யூனிக்ஸ் திருப்திகரமாக ஆதரிக்கவில்லை மேலும் ரியல் டைம் அப்ளிகேஷன்கலில் யூனிக்ஸ் பயன்படுத்துவதற்கான கடினமான இரண்டு முக்கிய சிக்கல்கள் அல்லது தடைகள் உள்ளன முதலாவது யூனிக்ஸ் கோடு எக்சீக்யூட் செய்யும்போது நான் பிரீஎம்டபல் கர்னலாக இருப்பது அதாவது கர்னல் கோடு எக்சீக்யூட் செய்யும்போது அனைத்து இன்டரப்ட்டடுகளும் டிசேபிள் செய்யப்படும் இரண்டாவது சிக்கல் டைனமிக் ப்ரையாரிட்டி லெவல்கள் ஆகும் யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொரு முறையும் ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை மாற்றிக் கொண்டே இருக்கிறது இதைச் செய்வதற்கான காரணங்களை ஆராய்வோம் கர்னல் ரோட்டின்ஸ்களைச் எக்சீக்யூட் செய்யும்போது அனைத்து இன்டரப்ட்டடுகளையும் ஏன் டிசேபிள் செய்கிறது என்பதும் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் ஒரு டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை ஏன் மாற்ற வேண்டும் ஏனெனில் இந்த சூழ்நிலையில் புரோகிராமரால் ஒதுக்கப்பட்ட ப்ரையாரிட்டிகள் மாறாது என்ற அனுமானத்தில் ஸ்கேட்யூலர்கள் செயல்படுவதால் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் போன்ற ரியல் டைம் ஸ்கேட்யூலரை இயக்குவது கடினம் முதலாவதாக ஒரு பிரீஎம்டபல் கர்னல் ரீஎன்ட்ரென்ட் கர்னல் என்றும் அழைக்கப்படுகிறது அங்கு ஒரு முறை இன்டரப்ட்டடு ஏற்பட்ட பின்னர் மட்டுமே கர்னல் ரோட்டின் தொடங்குகிறது மற்றும் இன்டரப்ட்டிற்குப் பிறகு டிசேபிள் செய்ய படுகிறது சிறிது நேரம் கழித்து அது அதே இடத்திலிருந்து தொடர்கிறது அதாவது ஒரு ரீஎன்ட்ரென்ட் கர்னல் குறுக்கிடப்படலாம் ஆனால் யூனிக்ஸ் ஒரு நான் பிரீஎம்டபல் கர்னல் அல்லது நான் ரீஎன்ட்ரென்ட் கர்னல் ஆகும் இதை அடைய அனைத்து இன்டரப்ட்டடுகளும் டிசேபிள் செய்ய படுகின்றன இதனால் கர்னலை பிரீஎம்ட் செய்ய முடியாது இது செய்ய வேண்டிய அனைத்து கோடுகளையும் இயக்குகிறது ஆனால் அது ஏன் ரீஎன்ட்ரென்ட் ஆக இல்லை மற்றும் அதை ஏன் இன்டரப்டு செய்ய முடியாது என்ற கேள்வியும் எழுகிறது வேறு சில கோடு இயங்குகிறது பின்னர் அது விட்டுச்சென்ற இடத்திலிருந்து கர்னல் கோடை இயக்கத் தொடங்குகிறது மேலே கூறப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை ஏனெனில் இது கர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சரின் ஒருமைப்பாட்டை அழிக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை திறமையாக்க யூனிக்ஸ் டெவலப்பர்கள் கர்னல் லெவல் லாக்குகளை பயன்படுத்தவில்லை ஆக ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பாதி வழியில் மாற்றியமைக்கப்பட்டு அதற்கு முன் ஒரு பிரீஎம்ட்ஷன் நடந்து மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேறு சில பகுதியை இயங்கினால் அது ரீட் செய்யும் இந்த இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவை மாற்றியமைத்து அதை மாற்றியமைக்கும் ஒரு இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டமிற்கு வழிவகுக்கும் மற்றும் சிஸ்டமை செயலிழக்கச் செய்யலாம் யூசர் டாஸ்க்குகளும் கர்னல் மோடில் இயங்கினால் சிக்கல் மேலும் கடுமையாகும் இது நாம் தொடரும்போது விவாதிக்கப்படும் விண்டோஸ் யூனிக்ஸ் போன்ற பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் நான் பிரீஎம்டபல் கர்னல் என்பதை புரிந்து கொள்ள பின்வரும் விவாதம் உதவும் முக்கிய காரணம் யாதெனில் இது கர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சரின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க ஒரு திறமையான வழியாகும் இது யூனிக்ஸ் 5ஐப் பற்றியது யூனிக்ஸ் விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் ஆகியவற்றின் பிந்தைய பதிப்புகள் கர்னலை பிரீஎம்டபல் ஆக உருவாக்கின ஆனால் பிற்கால முன்னேற்றங்களில் இது ஒரு பெரிய ஊனமாக இருந்தது அதாவது நான் பிரீஎம்டபல் கர்னலைக் கொண்டிருந்தது மற்றும் கர்னல் லெவல் லாக்குகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை என்பதே முக்கிய காரணமாக உள்ளன எனவே இன்டரப்ட்டடுகளை டிசேபிள் செய்வது கர்னல் டேட்டா ஸ்ட்ரக்சரின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க ஒரு திறமையான வழியாகும் ஆனால் இது ஒரு பெரிய ஊனமாக இருப்பதால் விண்டோஸ் மற்றும் யூனிக்ஸ் இன் பிந்தைய பதிப்புகள் கர்னல் லெவல் லாக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் கர்னலைத் பிரீஎம்டபல் ஆக உருவாக்கின ஆனால் கர்னல் நான் பிரீஎம்டபல் ஆக இருந்தால் அது டெட்லைனை தவறவிடக்கூடும் ஏனென்றால் டாஸ்க்குகளின் பிரீஎம்ட்ஷன் டைம் கர்னல் மோடிலும் கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் டைமிலும் செலவிடப்படும் நேரமாக மாறும் மேலும் கர்னல் மோடில் செலவழித்த நேரம் வர்ஸ்ட் கேஸ்சில் ஒரு விநாடி வரிசையில் இருக்கக்கூடும் ஏனெனில் பொதுவாக கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் டைம் ஒரு விநாடியாக அமைக்கப்படுகிறது மற்றும் கர்னல் ரோட்டின்ஸ் ஒரு வினாடி வரை இயங்கக்கூடும் மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஒரு விநாடிக்கு தடுக்கப்பட்டால் நிச்சயமாக அது அதன் டெட்லைனை இழக்கும் ஏனென்றால் வழக்கமான டெட்லைன்கள் நூற்றுக்கணக்கான மைக்ரோ விநாடிகள் ஆகும் விஷயத்தை மோசமாக்குவதற்கு ஒரு யூசர் ப்ரோக்ராம் கூட கர்னல் மோடில் இயக்க முடியும் ஒரு யூசர் ப்ரோக்ராமை சிஸ்டம் கால் மேற்கொள்ளும்போது அது கர்னல் மோடில் இயங்குகிறது சாஃப்ட்வேர் இன்டரப்ட்டை உருவாக்குகிறது மேலும் மோடை கர்னல் மோடாக மாற்றுகிறது ஆகையால் ஒரு யூசர் ப்ரோக்ராம் இயங்கி சிஸ்டம் கால் மேற்கொள்ளும்போது கூட அது நான் பிரீஎம்டபல் ஆகின்றது அசல் யூனிக்ஸ் டெவலப்பர்கள் ஒரு திறமையான ஆப்பரேட்டிங் சிஸ்டமை விரும்பினர் மேலும் அவர்கள் ரியல் டைம் மற்றும் மல்டி பிராசஸர் பயன்பாடுகளில் யூனிக்ஸ் பயன்பாட்டை காட்சிப்படுத்தவில்லை இரண்டாவது சிக்கல் டைனமிக் ப்ரையாரிட்டி லெவல்கள் மற்றும் யூனிக்ஸ் ஸ்கேட்யூலரை பார்த்தால் அது மல்டி லெவல் ஃபீட்பேக் கியூவை பயன்படுத்துகிறது இது டாஸ்க்குகளை பல ப்ரையாரிட்டி ரேஞ்ச்சுகளாக பிரிக்கிறது மற்றும் ஒவ்வொரு ரேஞ்ச்சிற்கும் இது ஒரு தனி கியூவை பராமரிக்கிறது வெவ்வேறு ப்ரையாரிட்டி ரேஞ்ச்சுகள் யூசர் லெவல்கள் ஆகும் N யூசர் லெவல்கள் அல்லது 256 யூசர் லெவல்கள் உள்ளன கர்னல் ப்ராசஸ் யூசர் ப்ராசசை விட அதிக ப்ரையாரிட்டி பெறுகின்றன யூசர் ப்ராசஸ்கள் உண்மையில் கர்னல் லெவலுக்கு இடம்பெயர முடியாது மேலும் பல ப்ரையாரிட்டி பேண்டுகள் உள்ளன அதாவது ஃபைல்ஸ் பஃவர் டிஸ்க் I O மற்றும் ஸ்வாப்பர் ஆகியவை யூனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் ஹய் ப்ரையாரிட்டி கொண்டவை இயல்பாக சிஸ்டம் ஒரு வினாடி டைம் ஸ்லைஸ்களை பயன்படுத்துகிறது மற்றும் யூசர் டாஸ்க் டைம் ஸ்லைஸ்கள் முடிந்ததும் அவற்றின் ப்ரையாரிட்டி மீண்டும் கணக்கிடப்படுகின்றன பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் யூனிக்ஸ் டாஸ்க்குகளின் ப்ரையாரிட்டி அதன் jth டைம் ஸ்லைஸில் அதன் பேஸ் ப்ரையாரிட்டியில் ஒரு nice மதிப்பில் கணக்கிடப்படுவதைக் கண்டறிந்தோம் CPU யூசேஜ் டைம் என்பது அதன் கொடுக்கப்பட்ட ஹிஸ்டரி டைம் ஆகும் மேலும் ஒரு ரெகரென்ஸ் ரிலேஷனை அது பயன் படுத்துகிறது j இல் CPU யூசேஜ் டைம் அதன் முந்தைய j 1 டைம் ஸ்லைஸின் யூசேஜின் பாதி அதாவது j 1 இல் CPU இன் பயன்பாடு எவ்வளவு நிகழ்ந்தது என்பதற்கான 50 வெயிட்டேஜ் மற்றும் மீதமுள்ள பாதி என்பது j−1க்கு முந்தைய CPU இன் ஹிஸ்டரி உடனடி ப்ரையாரிட்டி PrTi j என்பது யூசேஜ் டைம் ஸ்லைஸின் jth உடனடி பணியின் Ti இன் ப்ரையாரிட்டி ஆகும் CPUTi j என்பது CPU பயன்பாட்டிற்கான வடிவியல் ரீதியாக குறையும் எடையுடன் கூடிய Ti இன் CPU பயன்பாட்டின் ஹிஸ்டரி மற்றும் UTi j என்பது jth நிகழ்வில் CPU இன் பயன்பாடாகும் BaseTij என்பது வெவ்வேறு டாஸ்க்குகளை ப்ரையாரிட்டி பேண்ட்களாக பிரிக்கப் பயன்படும் மதிப்பு niceTij புரோகிராமரால் செட் செய்யபடுகிறது மற்றும் nice என்ற பெயரால் சுட்டிக்காட்டப்படுவது யாதெனில் ஒரு புரோகிராமர் இந்த டாஸ்க்கின் ப்ரையாரிட்டியை குறைக்க மட்டுமே முடியும் அதிகரிக்க முடியாது என்பதேயாகும் CPUTij என்ற சொற்கூறு ரெகரென்ஸ் வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது CPUTij−1 அதாவது j 1 இன்ஸ்டன்ஸ்சில் வெயிட்டேஜின் பாதி CPU யூட்டிலைசேஷன் ஹிஸ்டரிக்கும் மற்றும் அதற்கு முந்தைய இன்ஸ்டன்ஸ்சிற்கும் வழங்கப்படுகிறது பாதி வெயிட்டேஜ் அது கடைசியாகப் பெற்ற டைம் ஸ்லைஸ்களில் இருந்தும் அது எவ்வளவு CPUஐப் பயன்படுத்தியது என்பதில் இருந்தும் வருகிறது இந்த ரெகரென்ஸ்சை நாம் அண்போல்ட் செய்தால் வெவ்வேறு டைம் இன்ஸ்டன்ஸ்களில் ஜியோமெட்ரிக்கலி டிக்கிரிசிங் வெயிட்டேஜ் யூட்டிலைசேஷனை காண்கிறோம் கடைசி டைம் இன்ஸ்டன்ஸ் ஆக 50 கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு முந்தைய நேரம் 25 12 5 மற்றும் பலவாக இருந்தது ஆகவே இது கடந்தகால CPU யூட்டிலைசேஷன் ஹிஸ்டரிக்கான ஜியோமெட்ரிக்கலி ரெட்யூஸ்டு வெயிட்டேஜ் ஆகும் ஆனால் அது ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒருவர் யோசிக்கலாம் இங்கே விவாதம் பேஸ் ப்ரையாரிட்டிகள் பற்றியது உருவாக்கப்பட்ட முழு ப்ரையாரிட்டி பேண்ட்டு வெவ்வேறு ப்ரையாரிட்டி பேண்ட்டுகளான ஸ்வாப்பர் பிளாக் IO ஃபைல் கையாளுதல் கேரக்டர் I O கர்னல் ப்ராசஸ் மற்றும் மிகக் குறைவான யூசர் ப்ராசஸ் என்று பிரிக்கப்படுகின்றன இந்த யூசர் ப்ராசஸ்கள் பிற ப்ரையாரிட்டி லெவல்களுக்கு இடம்பெயர முடியாது மேலும் ஒரு குறிப்பிட்ட ப்ரையாரிட்டி லெவல் டாஸ்க்கும் அதன் பேண்டை கடக்க முடியாது மைய யோசனை என்னவென்றால் I O ஒரு சிக்கல் CPU அதிக வேகத்தில் இயங்குகிறது மற்றும் ஒரு டாஸ்க் அதன் IOஐ செய்ய வேண்டுமானால் அதன் ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ரெஸ்பான்ஸ் டைம் குறைவாக இருக்கும் IO சேனல்களை முடிந்தவரை பிஸியாக வைத்திருக்க வேண்டும் ஒரு டாஸ்க் IO ஃபேஸ்சில் செய்கிறதென்றால் அதன் ப்ரையாரிட்டி அதிகரிக்கப்பட வேண்டும் இதனால் அனைத்து I O கோரிக்கைகளும் எழுப்பப்பட்டு I O சேனல் பிஸியாக வைக்கப்படுகிறது இதனால் I O பவுண்ட் டாஸ்க்குகளுக்குIO bound task ப்ரையாரிட்டி அதிகமாகும் CPU பவுண்ட் டாஸ்க்குகளுக்கு ப்ரையாரிட்டி கணக்கீட்டு சூத்திரத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் ப்ரையாரிட்டி குறைக்கப்படுகிறது ஆவரேஜ் த்துரூபுட்டை அதிகரிக்க IO இன்டர்ன்சிவ் டாஸ்க்குகளின் ப்ரையாரிட்டியை உயர்த்த வேண்டும் எனவே முந்தைய இன்ஸ்டன்ஸ்சில் CPUஇன் யூட்டிலைசேஷன் கணக்கிட படுகிறது யூட்டிலைசேஷன் குறைவாக இருந்தால் அது I O ஐ செய்கிறது என்பதைக் குறிக்கிறது எனவே டாஸ்க்கின் ப்ரையாரிட்டி அதிகரிக்கிறது யூனிக்ஸ்சில் ப்ரையாரிட்டி வால்யூ குறைவானது மற்றும் ப்ரையாரிட்டி அதிகமானது எனவே யூட்டிலைசேஷன் குறைவாக உள்ளது இதனால் ப்ரையாரிட்டி அதிகரிக்கிறது IO பவுண்ட் ப்ராசஸ்கள்IO bound process ஹய்யர் மற்றும் ஹய்யர் ப்ரையாரிட்டிகளை நோக்கி ஈர்க்கபடுகின்றன ஆனால் இதுபோன்ற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ரியல் டைம் சூழ்நிலையில் பயன்படுத்த முயற்சித்தால் மற்றும் கிரிட்டிக்கல் டாஸ்க் CPUஐப் பயன்படுத்தி அதன் செயலாக்கத்தை பெரிதும் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் ப்ரையாரிட்டி குறைந்து கொண்டே இருக்கும் எனவே அதன் டெட்லைனை இழக்கக்கூடும் ஹார்டு ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் இது ஏற்றுக்கொள்ளப்படாது இவ்வாறு நாம் யூனிக்ஸ்சின் இரண்டு முக்கிய சிக்கல்களை விவாதித்தோம்அதாவது நான் பிரீஎம்டபல் கர்னல் மற்றும் டைனமிக் ப்ரையாரிட்டி லெவல்கள் எனவே யூனிக்ஸ் அதன் டைனமிக் ப்ரையாரிட்டி லெவல் மற்றும் நான் பிரீஎம்டபல் கர்னலை கொண்டு சாப்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் மட்டுமே பயன்படுத்த முடியும் மேலும் இது ஹார்டு ரியல் டைம் பயன்பாடுகளுக்கு ஏற்றதல்ல ஏனெனில் அங்கு டெட்லைன் மில்லி அல்லது மைக்ரோ விநாடிகளின் வரிசையாகும் யூனிக்ஸ் 5 உடைய முக்கிய குறைபாடுகள் பின்வருமாறு முதலாவது ஒரு விநாடி வரிசையின் டாஸ்க் பிரீஎம்ட்ஷன் டைம் இரண்டாவது டைனமிக் ப்ரையாரிட்டி ரிகம்புடேஷன் மற்றும் ரிசோர்ஸ் ஷேரிங் நெறிமுறைகள் ஆதரிக்கப்படவில்லை மற்ற பிற குறைபாடுகள் திறமையற்ற இன்டரப்ட்டு ப்ராசசிங் மற்றும் டிவைஸ் இன்டர்பேஸிங்கின் திருப்தியற்ற ஆதரவு எடுத்துக்காட்டாக ஒரு புதிய சென்சாரை இணைக்க அல்லது ஒரு சாதனத்தை செயல்படுத்த விரும்பும்போது நாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை மீண்டும் தொகுக்க வேண்டும் எல்லா டாஸ்க்குகளையும் நிறுத்த வேண்டும் கணினியை ஷட் டவுன் செய்ய வேண்டும் இது சேஃப்டி க்ரிட்டிக்கல் ஹார்டு ரியல் டைம் நிலைமைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது கணினி செயல்பாட்டில் இருக்கும் போதே ஒருவர் அதைச் செய்ய வேண்டும் நாம் ரியல் டைம் பயன்பாடுகளுக்கு யூனிக்ஸ் 5 பயன்படுத்த விரும்பினால் அதன் முக்கிய குறைபாடுகள் என்னவென்றால் திருப்தியற்ற டைமர்களுக்கான ஆதரவு மற்றும் ரியல் டைம் ஃபைல் சப்போர்ட் இல்லாததுமே ஆகும் இந்த பாடத்திட்டத்தை முடிப்பதற்கு முன்னர் கடைசி பிரச்சினை POSIX ஆகும் POSIX இன் தோற்றத்தை கவனித்தபோதுயூனிக்ஸ் AT T ஆல் உருவாக்கப்பட்டு மேலும் அதை பல பெறுநர்களுக்கு இலவசமாக AT T வழங்கியதால் POSIX எழ வேண்டியிருந்தது யூனிக்ஸ் குறியீடு AT T ஆல் தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது ஏனென்றால் அப்போது AT T ஒரு தொலைத் தொடர்பு நிறுவனமாக இருந்தது அந்த நேரத்தில் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை உருவாக்க அதற்கு எந்த ஆர்வமும் இல்லை அதைப் பெற்றவர்கள் ஐபிஎம் ஐஐஎக்ஸ் ஹெச்பி ஹெச்பி யுஎக்ஸ் சன் சோலாரிஸ் டிஜிட்டல் கார்ப்பரேஷன் அல்ட்ரிக்ஸ் என பல்வேறு வழிகளில் நீட்டித்தனர் மற்றும் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது எனவே யூனிக்ஸ் குறியீடு AT T இல் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இது பல்வேறு விற்பனையாளர்களால் பல்வேறு வழிகளில் நீட்டிக்கப்பட்டது இதன் விளைவாக யூனிக்ஸ் குறியீடு அதற்கு பொருந்தாது ஒரு பிளாட்பார்மில் அப்ளிகேஷனை இயக்குவது அல்லது எழுதுவது போல மற்றொரு பிளாட்பார்மில் செய்ய இயங்காது ஏனென்றால் வெவ்வேறு யூனிக்ஸ் வெவ்வேறு சேவைகளை வழங்கியதால் தொடரியல் மற்றும் சேவை சொற்பொருள்கள் வேறுபடுகின்றன எனவே ஒரு பதிப்பில் ஒரு குறியீட்டை உருவாக்கும் போது அது மற்றொரு பதிப்பில் இயங்காது மூலக் குறியீடு மட்டத்தில் குறியீட்டை இணக்கமாக்க POSIX முயற்சிக்கப்பட்டது இது போர்ட்டபிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை குறிக்கிறது IX பற்றி ஒருவர் ஆச்சரியப்படலாம் இது போர்ட்டபிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமான POS க்கு யுனிக்ஸ் தரங்களைப் போல தோற்றமளிக்க வேண்டி சேர்க்கப்பட்ட ஒரு பின்னொட்டு ஆகும் ஆனால் அது மிகவும் பிரபலமடைந்தபோது யூனிக்ஸ் அல்லாத ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட போசிக்ஸ் உடன் இணக்கமாகிவிட்டது இதனால் போசிக்ஸ் மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது POSIX க்கான முக்கிய கவலை போர்ட்டபிலிடி ஆப் அப்ளிகேஷன் அதாவது வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் எழுதப்பட்டுள்ளது இப்போது POSIX பரவலாக ஏற்றுக் கொள்ளப்பட்டது யூனிக்ஸ் அல்லாத இயக்க முறைமைகள் கூட POSIX தரத்தைப் பயன்படுத்துகின்றன POSIX ஒரு சர்வதேச தரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது IEEE P1003 மற்றும் ISO தரநிலை 9945 போன்றவை POSIXஐ ஒரு தரமாக அங்கீகரிக்கின்றன POSIX ஐ நிலையான ஆவணமாக ஒருவர் பார்த்தால் அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கால் அல்லது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் க்கான இன்டர்பேஸிங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் அழைப்புகள் வந்தவுடன் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் மட்டுமே இது வரையறுக்கும் என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் இது அழைப்பின் சிமான்ட்டிக் என அழைக்கப்படுகிறது ஆனால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கால்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி அது தெரிவிக்கவில்லை கால்கள் எடுக்க வேண்டிய பராமீட்டர்கள் கால்களின் பெயர் மற்றும் அது எதை அடைய வேண்டும் என்பது பற்றி மட்டுமே தெரிவிக்கிறது ஆனால் சரியாக எழுதப்பட வேண்டிய வழி பற்றி அது தெரிவிக்கவில்லை ஆவணங்களில் பல தொகுதிகள் உள்ளன ஒன்று POSIX 1 இது சிஸ்டம் இன்டர்பேஸிங் உடன் தொடர்புடையது அதாவது சிஸ்டம் ரோட்டின்ஸ் மற்றும் அவற்றின் பராமீட்டர்கள் மற்றும் சிமான்ட்டிக் பற்றியது POSIX 2 ஷெல்ஸ் மற்றும் யூட்டிலிட்டி உடன் தொடர்புடையது POSIX 3 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் POSIX உடன் இணக்கமானதா என்பதை சோதிக்கும் முறையுடன் தொடர்புடையது நான்காவது ஆவணம் POSIX 4 POSIX RT ஆகும் இது ரியல் டைம் நீட்டிப்புகளுடன் தொடர்புடையது பின்வருவது ரியல் டைம் POSIX பற்றியது சில அம்சங்களை ஆதரிக்க இதற்கு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுகிறது அது மட்டுமே RT POSIX புகாராக மாறும் முதலாவது பிரீஎம்ட்டிவ் ப்ரையாரிட்டி பேஸ்டு ஸ்கேட்யூலிங் மற்றும் இது சில பர்பாமன்ஸ் மெட்ரிக்ஸ்சை வரையறுக்கிறது அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பல்வேறு சிஸ்டம் கால்களுக்கான எக்சீக்யூசன் டைம் உடன் பிணைக்கப்பட்ட வர்ஸ்ட் கேஸ்சை பூர்த்தி செய்ய வேண்டும் இதற்கு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டிகளுக்கு ஆதரவு தேவைப்படுகிறது மற்றும் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டிகளை ஆதரிக்கவில்லை என்பதை நாம் கண்டோம் ஆனால் இப்போது பல பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டிகளை ஆதரிக்கின்றன இதற்கு குறைந்தபட்சம் 32 ப்ரையாரிட்டி லெவல்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் அப்சல்யூட் மற்றும் ரிலேட்டட் டைமர்களை ஆதரிக்க வேண்டும் மற்றும் அதிக துல்லியமான டைமர்களை வழங்க நானோஸ்லீப் செயல்பாடு இருக்க வேண்டும் வர்ச்சுவல் மெமரி இல் Mlock என்பது ஒரு பேஜ்யை லாக் செய்வதும் முழு அட்ரஸ் ஸ்பேஸ்சை லாக் செய்ய Mlockall மற்றும் ஒரு பேஜ்யை அன்லாக் செய்ய Munlock மற்றும் அனைத்தையும் ஆதரிக்க வேண்டும் ப்ரீ அலகேட்டட் மற்றும் கண்டிகுவஸ் ஃபைல் ஆதரிக்க மல்டி த்ரெடிங் மற்றும் ரியல் டைம் ஃபைல் சிஸ்டம் ஆதரிக்கப்பட வேண்டும் முன்னதாக ரியல் டைம் அப்ளிகேஷன்களில் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களைப் பயன்படுத்துவதில் சில சிக்கல்களைக் கண்டோம் நாம் யூனிக்ஸ் நிறுவனத்தையும் பார்த்தோம் பின்னர் யூனிக்ஸ் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆக பயன்படுத்தப்பட்டால் ஏற்படக்கூடிய சிக்கல்களைப் பார்த்தோம் அனைத்து ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆதரிக்க வேண்டிய POSIX ரியல் டைம் தரநிலையைப் பார்த்தோம் இந்தத் தரத்தின் முக்கிய தேவைகளைப் பார்த்தோம் தேவைகளில் ஒன்று ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி லெவல்கள் 32 ப்ரையாரிட்டி லெவல்கள் மற்றும் பிரீஎம்டபல் ப்ரையாரிட்டி பேஸ்டு ஸ்கேட்யூலிங் செயல்படுத்தப்பட வேண்டும் நாம் கிட்டத்தட்ட கோர்ஸ்சின் முடிவில் இருக்கிறோம் கோர்ஸ் முடிவதற்கு முன் சில நடைமுறை கேள்விகள் பின்வருமாறு டாஸ்க்குகள் ரிசோர்ஸ்களைப் பகிரும்போது எழும் ஒரு முக்கியமான பிரச்சினை மற்றும் ரிசோர்ஸ் ஷேரிங் செய்ய நமக்கு போதுமான ஆதரவு இல்லை என்றபோது ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலை உருவாக்குகிறது முதல் கேள்வி என்னவென்றால் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் சிக்கலால் என்ன புரிந்து கொள்ளப்படுகிறது அது எவ்வாறு எழுகிறது இந்த சிக்கலுக்கான தீர்வுகள் என்ன இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கவும் அதாவது ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் அன்பவுண்டட் ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் மற்றும் இந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன அடுத்த கேள்வி என்னவென்றால் பல டாஸ்க்குகள் க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ்களின் தொகுப்பைப் பகிரும்போது ப்ரையாரிட்டி இன்வர்ஷனை முற்றிலும் தவிர்ப்பது சாத்தியமா மேலும் எந்தவொரு நெறிமுறையையும் எந்தவொரு ரிசோர்ஸ் ஷேரிங்கயும் பயன்படுத்தி ரிசோர்ஸ்சை பகிர்ந்து கொள்ளும் பணிகளைக் கொண்டிருக்கும்போது ப்ரையாரிட்டி இன்வர்ஷனை பூஜ்ஜியமாக்க முடியுமா அது ப்ரையாரிட்டி சீலிங் புரோடாகால் அல்லது ஹைஎஸ்ட் லாக்கர் புரோடாகால் அல்லது சிம்பிள் ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் ஆக இருக்கலாமா இந்த கேள்விக்கான பதில் இல்லை ஏனென்றால் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ரிசோர்ஸ்சை வைத்திருந்தால் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் காத்திருக்க வேண்டும் எனவே குறைந்தபட்சம் ஒரு ப்ரையாரிட்டி இன்வர்ஷன் ஆவது ஏற்பட வேண்டும் எனவே நாம் பயன்படுத்தும் ரிசோர்ஸ் ஷேரிங் ஸ்கீம் எதுவாக இருந்தாலும்ப்ரையாரிட்டி இன்வர்ஷனை முற்றிலும் தவிர்க்க முடியாது மூன்றாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட கேள்வி இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷனிற்கு என்றால் என்ன இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷன் பயன்படுத்தும் போது ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் ஸ்கீம் ஆக இருக்கலாம் மற்றும் இன்ஹெரிடன்ஸ் ரிலேட்டட் இன்வர்ஷனிற்கு ஒரு எடுத்துக்காட்டு அளிக்கவும் ரியல் டைம் டாஸ்க்குகளின் தொகுப்பு ப்ரையாரிட்டி இன்ஹெரிடன்ஸ் புரோடாகால் பயன்படுத்தி சில க்ரிட்டிக்கல் ரிசோர்ஸ்களை பகிர்ந்து கொள்ளும்போது ஹய்யஸ்டு ப்ரையாரிட்டி டாஸ்க் எந்த இன்வர்ஷன் பாதிப்புகளையும் சந்திக்காது என்பது உண்மையா பதில் இல்லை என்பதே ஆகும் லோவஸ்டு ப்ரையாரிட்டி டாஸ்க் எந்த இன்வர்ஷன் பாதிப்புகளையும் சந்திக்காது என்று கூறப்பட்டால் அது உண்மையாக இருக்கும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் ஏற்கனவே ஒரு ரிசோர்ஸ்சை வைத்திருந்து மேலும் ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் செயல்படுத்தப்படும் போது ஹய்யஸ்டு ப்ரையாரிட்டி டாஸ்க் இன்வர்ஷன் மூலம் பாதிக்கப்படலாம் இத்துடன் இந்த கோர்ஸ் முடிகிறது ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் சில அடிப்படை அம்சங்களைப் பார்த்தோம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு நான் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உடன் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதைக் கண்டோம் ரியல் டைம் டாஸ்க் ஸ்கேட்யூலிங் ஒரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கையாள வேண்டிய மையப் பிரச்சினையாக நாம் கருதினோம் மேலும் க்ரிட்டிக்கல் டாஸ்க் ஸ்கேட்யூலிங் அல்காரிதம்களைப் பற்றி விவாதித்தோம் டாஸ்க்குகளை ஒரு பிராசசரில் திட்டமிட முடியுமா என்பதைப் பார்ப்பதற்கான பகுப்பாய்வைப் பார்த்தோம் ரிசோர்ஸ் ஷேரிங் சிக்கல்களைப் பார்த்தோம் பின்னர் மல்டிபிராசசர் ஸ்கேட்யூலிங்கை கவனித்தோம் இறுதியாக ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் ஆதரிக்க வேண்டிய சில சிக்கல்களை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் பாரம்பரிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களுக்கு அதற்கு ஆதரவு இல்லை அது ஏன் என்று நாம் ஆராய்ந்தோம் அதன்பிறகு சில தீர்வுகளை நாம் விளக்கினோம் அல்லது வழங்கினோம் அவற்றை அனைத்து ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் பின்பற்றுகின்றன